எனவே குறிப்பாக கரண்ட் வோல்ட்டேஜ்யும் மற்றும் வழங்கப்பட்ட கரண்ட் மற்றும் உறிஞ்சப்பட்ட கரண்ட் ஐ பற்றி தெரிந்துக் கொள்ள அடிப்படை சட்டங்களைப் பார்ப்போம் எனவே பொதுவாக எலக்ட்ரிகல் சர்க்யூட் பகுப்பாய்வில் எலக்ட்ரிகல் சர்க்யூட்யில் கரண்ட் வோல்ட்டேஜ் போன்ற விஷயங்களை அத்தியாயம் 1 இல் பார்த்துள்ளோம் கொடுக்கப்பட்ட சர்க்யூட்யில் இருக்கலாம் அல்லது வெறியபிள்ஸ் தீர்மானிக்க சில அடிப்படை சட்டங்களைப் புரிந்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த சட்டங்கள் என்பது ஓம்ஸ் இன் சட்டம் ohm's law இன் சட்டம் மற்றும் கிர்ச்சோஃப்பின் கரண்ட் சட்டம் Kirchhoff's current law மற்றும் கிர்ச்சோஃப்பின் வோல்ட்டேஜ் சட்டம் Kirchhoff's voltage law என அழைக்கப்படுகின்றன அதாவது KCL மற்றும் KVL மற்றும் ஓம்ஸ் சட்டம் ohm's law ஆகும் அதற்கு முன் சட்டத்தின் முன் எனவே இந்த சட்டங்கள் உண்மையில் அடித்தளத்தை உருவாக்குகின்றன இது எலக்ட்ரிக் சர்க்யூட் பகுப்பாய்வு கட்டமைக்கப்பட்டுள்ளது பொதுவாக பயன்படுத்தப்படும் சில நுட்ப எலக்ட்ரிக் சர்க்யூட் பகுப்பாய்வுகளும் அடங்கும் கரண்ட் பிரிவு வோல்ட்டேஜ் பிரிவு ரெஸிஸ்டர்களின் சீரிஸ் அல்லது பரல்லேலாக இணைத்தல் மற்றும் ஸ்டார் டெல்டா மாற்றம் டெல்டா ஸ்டார் மாற்றம் போன்றவை இந்த நுட்பத்தில் அடங்கும் குறிப்பாக இந்த அடிப்படைச் சட்டத்தில் இந்தச் சட்டங்களைப் பயன்படுத்துவதைக் காண்போம் மேலும் நுட்பம் என்பது ரெஸிஸ்டர்களின் சர்க்யூட்க்கு மட்டுமே அழைக்கப்படும் பல எடுத்துக்காட்டுகள் வழங்கப்படும் எனவே இந்த வழக்கில் டி சி D சுற்றுகள் பல வடிவங்களைக் குறிக்கும் எனவே முதலில் ஓம்ஸ் இன் சட்டம் ohm's Law பொதுவாக எலக்ட்ரிக் சார்ஜ்யின் ஓட்டத்தை எதிர்க்கும் ஒரு பண்பு ரீதியான நடத்தைகளைக் கொண்டிருப்பதைப் பார்ப்போம் எலக்ட்ரிக் சார்ஜ்யின் ஓட்டத்தை எதிர்ப்பது என்றால் அடிப்படையில் கரண்ட்யின் ஓட்டத்தை எதிர்ப்பது ஆகும் எந்தவொரு பொருளுக்கும் அது சில பிஸிக்கல் ப்ரோபர்ட்டிகளைக் கொண்டிருக்கிறது அல்லது கரண்ட்யை எதிர்க்கும் திறன் ரெசிஸ்டன்ஸ் என அழைக்கப்படுகிறது இது மூலதனம் R என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது வேறுவிதமாகக் கூறினால் ரெசிஸ்டன்ஸ் என்பது தடையாக இருக்கும் பொருட்களின் திறன் கரண்ட்யின் ஓட்டம் அல்லது குறிப்பாக மின் கரண்ட்யின் ஓட்டம் எனவே இந்த நடத்தை மாதிரியாகப் பயன்படுத்தப்படும் சர்க்யூட் எலிமெண்ட் ரெஸிஸ்டர் ஆகும் எனவே இது தான் உண்மையில் ரெசிஸ்டன்ஸ் என்று கூறுவோம் எலக்ட்ரான்கள் நகர்த்துவதைப் பற்றி சிந்திப்போம் ஒரு பொருளின் ரெசிஸ்டன்ஸ் ஐ கருத்தியல் ரீதியாக புரிந்து கொள்ள முடியும் அவை நகரும் பொருளின் அணு கட்டமைப்பால் எதிர்க்கப்படுகின்றன எனவே இந்த தொடர்புகளின் போக்கின் காரணமாக ஓரளவு எலக்ட்ரிக் எனர்ஜி வெப்ப எனர்ஜியாக மாற்றப்பட்டு வெப்ப வடிவத்தில் சிதறடிக்கப்படுகிறது இந்த விளைவு உண்மையில் விரும்பத்தக்கது அல்ல ஆனால் பல பயனுள்ள எலக்ட்ரிகல் சாதனங்கள் விண்வெளி ஹீட்டர்கள் இரும்பு அடுப்புகள் மற்றும் டோஸ்டர்கள் உள்ளிட்டவை ரெசிஸ்டன்ஸ் வெப்பமாக்கலைப் பயன்படுத்துகின்றன இதை ரெசிஸ்டன்ஸ்யின் விளைவு என்று அழைப்போம் படம் 2 1 ஐ பார்த்தால் புரிந்துக் கொள்ள முடியும் எனவே படம் 1 இல் ஒரு நீளத்தின் சீரான குறுக்குவெட்டு பகுதி பரப்பளவு கொண்ட ஒரு பொருளைக் காட்டுகிறது மற்றும் ரெசிஸ்டிவிட்டி Ω rho என்பது Ω மீட்டர் ஆகும் சிவப்பு மைகளால் குறிக்க வேண்டியதில்லை இது புரிந்துக்கொள்ளத்தக்கது சீரான குறுக்குவெட்டு என்பது ஒரு உருளை வடிவம் போன்றது ஆகும் அது அனைத்து ஒயர்களும் ஒரு உருளை வடிவத்தைப் போல இருக்கும் இந்த நீளம் L மற்றும் குறுக்கு வெட்டு பகுதி A ஆகும் இது வட்டவடிவமாகவும் பொருள்யின் ரெசிஸ்டிவிட்டி ரோவுடன் ரெசிஸ்டன்ஸ் சின்னத்தைக் குறிக்கும் இதில் கரண்ட் நுழைவதால் ஆகும் ரெசிஸ்டன்ஸ் பற்றி பின்னர் பார்ப்போம் ரெசிஸ்டர் என்பது பாஸ்ஸிவ் எலிமெண்ட் ஆனதால் அது உறிஞ்சப்படுகிறது இந்த ரெசிஸ்டர் R என்றும் ரெசிஸ்டர் இடையில் உள்ள வோல்டஜ் ஐ V என்றும் பொசிட்டிவ் முனையத்தில் நுழையும் கரண்ட்யை I என்றும் அழைக்கப்படும் பாஸ்ஸிவ் எலிமெண்ட் என்பதால் அது உறிஞ்சப்படும் இவ்வ்விரண்டையும் எடுக்கப்பட்டு நோய்ஸ் என கருதப்படுகிறது சர்க்யூட்க்கு திரிவு காணும் போது திசையை மாற்றலாம் அப்படி மாற்றும் போது ரெசிஸ்டர் உறிஞ்சப்படும் அதனால் தான் கரண்ட் எடுக்கும் குறியீட்டை ரெசிஸ்டர்க்கு ஆனது இலிருந்து பிஸிக்கல் எலெக்ட்ரிசிட்டி என்பதை அறிந்து கொள்ளுவோம் R 1rho ஆகும் பொருளைப் பொறுத்து இருக்கும் ரெசிஸ்டன்ஸ்யின் அளவு ஆகும் தங்கம் வெள்ளி அலுமினியம் தாமிரம் மற்றும் பிற விஷயங்களைப் போலவே இது சார்ந்துள்ளது என்பதை எந்த வகையான பொருள் பயன்படுத்துகிறது செம்பு மற்றும் அலுமினியம் போன்ற நல்ல கண்டக்டர்கள் குறைந்த ரெசிஸ்டிவிட்டியைக் கொண்டுள்ளன எனவே அவைகளுக்கு சிறிய ரெசிஸ்டன்ஸ் மதிப்புகள் உள்ளன ஒயரிங் செய்வதற்கான நல்ல தேர்வுகள் ஐ கரண்ட்யை கண்டாக்ட் செய்யலாம் சர்க்யூட்யில் தாமிரம் அல்லது அலுமினிய ஒயரிங் பொதுவாக ஒரு ரெசிஸ்டர்யாக வடிவமைக்கப்படுவதில்லை வையர் என்பது ரெசிஸ்டர்க்கு மாதிரியாக இருக்க முடியாது ஏனென்றால் ஒயர்க்கு மிகவும் குறைவான ரெசிஸ்டன்ஸ் கொண்டிருப்பதால் அதை புறக்கணிக்க முடியும் ஆனால் ரெசிஸ்டர் கார்பன் மற்றும் சில கலவை அலாய் ஆகியவற்றால் ஆனது சர்க்யூட் இணைப்பில் தாமிரம் அல்லது அலுமினியம் வழக்கமாக ஒரு ரெசிஸ்டர்யாக வடிவமைக்கப்படவில்லை ஒயர்யின் ரெசிஸ்டன்ஸ் 0 ஆக இருந்தால் ஒயர்யின் ரெசிஸ்டன்ஸ் மிகவும் குறைவான ரெசிஸ்டன்ஸ் கொண்டிருப்பதால் அதை புறக்கணிக்க வேண்டும் மற்ற எலிமெண்ட்களின் ரெசிஸ்டன்ஸ்யுடன் ஒப்பிடும்போது அது 0 யாக இருப்பதால் ஒயர்யின் ரெசிஸ்டன்ஸ் ஐ புறக்கணிக்க வேண்டும் இதற்காக இந்த சர்க்யூட்யை எளிமைப்படுத்தப்படும் சர்க்யூட் ரெசிஸ்டர்களை உருவாக்குவதற்கான நோக்கத்திற்காக கலவை ரெசிஸ்டர்கள் உள்ளன உலோகக் கலவைகள் மற்றும் கலவை கார்பன் இல் இருந்து கலவை ரெசிஸ்டர்கள் தயாரிக்கப்படுகின்றன முதல் ஆண்டு ஆய்வகம் செய்யும் போது தடை வகை ரியோஸ்டாட் இருக்கும் ரெசிஸ்டர்யின் சுற்று சின்னம் கொடுக்கப்பட்டுள்ளது தங்கம் போன்ற பொருட்களைப் பொதுவாகப் பயன்படுத்துவதற்கான ரெசிஸ்டிவிட்டி பொருட்கள் உள்ளன ரெசிஸ்டிவிட்டியின் யூனிட் Ω மீட்டர் ஆகும் எனவே தங்கம் 2 45 10 8 என்பது நல்ல கண்டக்டர் ஆனால் அதைப் பயன்படுத்த முடியாது மிகவும் விலை உயர்ந்தது ஆகும் வெள்ளியின் ரெசிஸ்டிவிட்டி 1 64 10 8 இது ஒரு நல்ல கண்டக்டர் ஆனால் வெள்ளியின் விலை உயர்ந்தது தாமிரம் ரெசிஸ்டிவிட்டி 1 72 10 8 இதுவும் ஒரு நல்ல கண்டக்டர் அலுமினியம் ரெசிஸ்டிவிட்டி 2 8 10 8 இதுவும் ஒரு நல்ல கண்டக்டர் சேமிகண்டக்டர் மற்றும் இன்சுலேட்டர் பற்றி தெரிந்துக் கொள்ள இந்த அட்டவணையைப் பார்த்துக் கொள்ளவும் சிலிக்கான்க்கு 6 4 102 இது சேமிகண்டக்டர் ஆகும் கார்பனும் 4 4 10 5 இது சேமிகண்டக்டர் ஆகும் ஜெர்மானியம் 47 10 2 இதுவும் சேமிகண்டக்டர் ஆகும் மைக்கா 5 1011 இது இன்சுலேட்டர் ஆகும் காகிதம் 1 1010 இதுவும் இன்சுலேட்டர் ஆகும் இவை அனைத்துக்கும் யூனிட் Ω மீட்டர் ஆகும் கண்டக்டர் மற்றும் சேமிகண்டக்டர் மற்றும் இன்சுலேட்டர் ஆகியவற்றின் ரெசிஸ்டிவிட்டியைப் பார்த்தோம் ஓம் என்பவர் ஜேர்மன் சயின்டிஸ்ட் அவரின் ஆயுட்காலம் 1787 முதல் 1854 ஆகும் கரண்ட்க்கும் வோல்ட்டேஜ்க்கும் இடையே இருக்கும் உறவை இவர் தான் உறுதிப்படுத்தினார் இது தான் ஓம் இன் சட்டம் ohm's law ஆகும் ஓம் இன் சட்டம் ohm's law படி ஒரு ரெசிஸ்டர்யின் குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் ரெசிஸ்டர்யின் வழியாக பாயும் கரண்ட்க்கு நேரடியாக விகிதாசாரமாகும் ஒரு ரெசிஸ்டர் இருந்தால் இந்த ரெசிஸ்டர்யின் ஊடாக கரண்ட் பாய்கிறது என்றால் இந்த கரண்ட் I என்றும் ரெசிஸ்டர்யின் குறுக்கே வோல்ட்டேஜ் V என்றும் அழைக்கலாம் எனவே V க்கு I விகிதாசாரமாகும் அதாவது V IR ஆகும் இதில் R என்பது விகிதாசாரத்தின் மாறிலி ஆகும் இது தான் சமன்படு 2 2 இல் வெளிப்படுத்தியுள்ளோம் சமன்பாடு 3 இல் 2 3 என்பது Ω இன் சட்டத்தின் ohm's law வடிவத்தின் கணித வடிவமாகும் Ω ஒரு ரெசிஸ்டர்யின் விகிதாசாரத்தின் மாறிலியை ரெசிஸ்டன்ஸ் R ஆக வரையறுக்கிறது எலிமெண்ட்களின் வெளிப்புற அல்லது உட்புற நிலைமைகள் மாற்றப்பட்டால் ரெசிஸ்டன்ஸ் மாறக்கூடும் உட்புற அல்லது வெளிப்புற விஷயங்கள் அந்த எலிமெண்ட் மாற்றப்பட்டால் அதை மாற்றலாம் எடுத்துக்காட்டாக வெப்பநிலை அவ்வாறு அதிகரித்தால் ரெசிஸ்டன்ஸ் மாறும் எனவே வெப்பநிலையில் மாற்றங்கள் இருந்தால் R மாறும் சமன்பாடு 2 3 இல் உள்ள R Ω யூனிட் ஆல் நிர்ணயிக்கப்பட்டு அளவிடப்படுகிறது R V I என்று எழுதலாம் அதாவது V என்பது வோல்ட் I என்பது ஆம்பியர் மற்றும் R என்பது Ω ஆகும் எனவே 1 Ω 1 வோல்ட் பர் ஆம்பியர் ஆகும் இந்த எளிய விஷயத்தை எளிதாக புரிந்துக் கொள்ளக்கூடியது ஆகும் வோல்ட்டேஜ்யின் V போலாரிட்டி மற்றும் கரண்ட்யின் திசை I இதனை படம் 2 1 b இல் காட்டப்பட்டுள்ளபடி பாஸ்ஸிவ் சைன் கன்வர்ஷன் ஒத்துப்போக வேண்டும் 1 b படத்தை முன்பே பார்த்துள்ளளோம் R என்பது பாஸ்ஸிவ் எலிமெண்ட் மற்றும் பாசிட்டிவ் முனையத்தை கரண்ட் நுழைகிறது அதனால் தான் அது உறிஞ்சப்படுகிறது இந்த வோல்ட்டேஜ்யின் குறுக்கே V V IR ஆகும் இது கரண்ட் ஆனது அதிக ஆற்றலிலிருந்து குறைந்த ஆற்றலுக்கு பாய்கிறது என்றால் V IR ஆகும் மற்றும் கரண்ட் ஆனது ஒரு குறைந்த ஆற்றலில் இருந்து அதிக ஆற்றலுக்கு பாய்கிறது என்றால் V R ஆகும் படம் 2 1 b ஐ பார்ப்போம் கரண்ட் அதிக ஆற்றலிலிருந்து குறைந்த ஆற்றலுக்கு V IR க்கு பாய்கிறது என்றால் V IR ஆகும் இது இப்படி நடப்பதால் என மாறி ரெசிஸ்டன்ஸ் R என்பதும் மற்றும் கரண்ட்யைக் கழித்தால் வோல்ட்டேஜ் V IR ஆகும் ஏனென்றால் கரண்ட் ஆனது குறைந்த ஆற்றலில் இருந்து அதிக ஆற்றலுக்கு பாய்வதனால் V IR ஆகும் பின்னர் சில ப்ரோப்லேம்களுக்கு தீர்வு காண்போம் ரெசிஸ்டர் என்பது பாஸ்ஸிவ் எலிமெண்ட் அது உறிஞ்சப்படுகிறது V IR என்பதால் I நெகட்டிவ்வாக இருக்கும் இந்த வழக்கில் கரண்ட் மாற்றத்தின் திசையில் V IR ஆக இருக்கும் L சமன்பாட்டைப் பின்னர் பார்ப்போம் கரண்ட் ஆனது குறைந்த ஆற்றலிலிருந்து அதிக ஆற்றலுக்கு பாய்வதனால் V R ஆகும் R இன் மதிப்பு 0 முதல் முடிவிலி வரை மாறுபடும் ஆகையால் R க்கு 2 மதிப்புகள் தான் அதாவது R0 மற்றும் R முடிவிலி ஆகும் எடுத்துக்காட்டாக விளக்கத்திற்கு முன் இந்த சர்க்யூட் ஐப் பார்ப்போம் இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட் ஐ ஒரு எளிய பெட்டியின் மூலம் வெளிப்படுத்தலாம் சர்க்யூட் திறந்து இருந்தால் R ஆனதால் கரண்ட் 0 ஆகும் எனவே எப்போது R ஆனால் அது திறந்த சர்க்யூட் ஆகும் R 0 என்பது வேறு எந்த எலக்ட்ரிக் எலிமெண்ட்களும் இல்லாமல் ஒயர் மூலம் இணைக்கும்போது ஒயர்யின் ரெசிஸ்டன்ஸ் தோராயமாக கருத்தில் கொள்ளவேண்டும் எனவே R 0 ஆக இருக்கும்போது I VR ஆகும் மற்றும் மூடிய சர்க்யூட் அதில் பெரிய அளவு கரண்ட் பாயும் என்பதும் இந்த வழக்கில் V 0 என்பது அறியலாம் திறந்த சர்க்யூட்க்கு V உள்ளது ஆனால் I 0 ஆகும் R ஆக இருக்கும் போது சர்க்யூட் மூடியதாகும் மூடிய சர்க்யூட் என்பது 2 முனைகளும் மூடி இருக்கும் எனவே கரண்ட் இருப்பதால் இது மூடிய சர்க்யூட் ஆகும் பாயும் கரண்ட் பெரிய அளவாக இருக்கும் போது R 0 ஆகும் ஆனால் அதே நேரத்தில் V 0 ஆகும் I R முடிவிலி வரம்பை b ஆல் R ஆல் 0 ஆக இருக்கும் போது I 0 ஆக இருக்கும் மேலும் அது திறந்த சர்க்யூட் ஆகும் அதேபோல் b IR என்றால் மூடிய சர்க்யூட் ஆகும் R 0 ஆக இருக்கும்ப்போது V 0 ஆகும் ஆனால் I 0 க்கு சமமாக இருக்காது மூடிய சர்க்யூட்க்கு பெரிய அளவிலான கரண்ட்யைக் கொண்டு செல்லும் மேலும் மூடிய சர்க்யூட் என்றால் எலக்ட்ரிக் சாதனங்கள் அல்லது எலிமெண்ட்கள் சேதமடையும் ஆகும் எனவே இது மூடிய சர்க்யூட் மற்றும் திறந்த சர்க்யூட் மற்றும் மூடிய சர்க்யூட்க்கான 2 வழக்குகள் திறந்த சர்க்யூட் என்றால் ரெசிஸ்டன்ஸ் என்பது முடிவிலி மூடிய சர்க்யூட் என்றால் ரெசிஸ்டன்ஸ் என்பது 0 ஆவதை தெரிந்துக் கொண்டோம் இப்போது 3 ஐ யும் குறியீடாகவும் புரிந்துக் கொள்ள வேண்டும் ரெசிஸ்டர் என்பது ஒரு நிலையான ரெசிஸ்டர்யாகவோ அல்லது மாறி வகை ரெசிஸ்டர்யாகவோ இருக்கலாம் 3 வெவ்வேறு சின்னங்கள் காட்டப்பட்டுள்ளன இந்த நிலையான ரெசிஸ்டர்யில் 2 முனைகள் இருக்கிறது மேலும் அதன் நிலையான ரெசிஸ்டன்ஸ் R ஆகும் எனவே இந்த வகையை ரெசிஸ்டர்யை நிலையான ரெசிஸ்டர் என்று கூறுவோம் இந்த வேரியபிள் ரெசிஸ்டர்யைப் பற்றி முதல் ஆண்டு ஆய்வகத்தில் பார்த்து இருப்போம் ஒரே முனையத்தில் நிலையான அல்லது மாறக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்யை 1 மற்றும் 3 புள்ளியாகக் காண்போம் அதன் ரெசிஸ்டன்ஸ்யின் இரு முடிவிலும் ஒரு ரெசிஸ்டர்யின் மதிப்பு நிலையாக இருக்கும் ஆனால் ஒரு புள்ளி நிலையான புள்ளி என்றும் மற்றொரு புள்ளி மாறிவிட்டதாகவும் இதனை பற்றி விரிவாக தடை வகை ரியோஸ்டட்யை முதல் ஆண்டு ஆய்வகத்தில் பார்ப்போம் துடைப்பான் என்பது மூன்றாவது இதுவும் வேரியபிள் வகை ஆகும் போட்டேன்ட்ஷியோமீட்டர் பற்றி இயற்பியல் ஆய்வகத்தில் பார்த்திருக்கலாம் மூன்றாவது போட்டேன்ட்ஷியோமீட்டருக்கான ஒரு குறியீடாகும் போட்டேன்ட்ஷியோமீட்டர் என்பது வெறியபிள் வகை ஆகும் அம்புக்குறியைக் வைத்து கொண்டு இது வெறியபிள் வகை என்று அறிந்து கொள்ளலாம் இங்கு பார்த்த அனைத்து ரெசிஸ்டர்களும் ஓம் இன் சட்டத்தை Ohm's Law கீழ்ப்படியவில்லை என்பதைப் புரிந்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் சில ரெசிஸ்டர்கள் லீனியர் அற்றது அதனால் தான் இவை ஓம் இன் சட்டத்தை கீழ்ப்படியவில்லை ஓம் இன் சட்டத்தை Ohm's Law கீழ்ப்படியும் ரெசிஸ்டர்யை லீனியர் ரெசிஸ்டர் ஆகும் எனவே லீனியர் ரெசிஸ்டர் ஒரு நிலையான ரெசிஸ்டன்ஸ்யைக் கொண்டுள்ளது மேலும் அதன் கரண்ட் மற்றும் வோல்ட்டேஜ் பண்பு லீனியர்யாக செல்வதைப் படத்தில் காட்டப்பட்டுள்ளது லீனியர் ரெஜிஸ்டர்யின் பண்பு என்பது ஸ்லோப் R என்றும் தோற்றத்தை கடந்து செல்வதனால் அது ஓம் இன் சட்டத்தை Ohm's Law கீழ்ப்படியும் ஏனெனில் இது லீனியர் பண்பு ஆகும் V இன் பண்பு நேர் கோட்டில் இருக்காது ஆனால் அது வளைவு லீனியர்யாக இருக்கும் ஓம் இன் சட்டத்தை Ohm's Law கீழ்ப்படியாத ரெசிஸ்டர்யை லீனியர் அற்ற ரெசிஸ்டர் ஆகும் லீனியர் அற்ற ரெசிஸ்டர்யின் ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் வோல்ட்டேஜ் பண்புகளில் மாறுபடும் இதனை வழக்கமான கரண்ட் வோல்ட்டேஜ் பண்புகள் என்று அழைக்கப்படும் லைட் பல்பு மற்றும் டையோடு ஆகியவை லீனியர் அற்ற ரெசிஸ்டன்ஸ்யைக் கொண்ட சாதனங்களின் எடுத்துக்காட்டுகள் ஆகும் ஓம் இன் சட்டத்தை Ohm's Law கீழ்ப்படியும் சாதனங்களை லீனியர் ரெசிஸ்டர் என அழைக்கலாம் கீழ்ப்படியாவிட்டால் அது லீனியர் அற்ற ரெசிஸ்டர் ஆகும் சர்க்யூட் பகுப்பாய்வில் ஒரு சர்க்யூட் எப்போதும் ரெசிஸ்டன்ஸ் R இன் ரெஸிபிரோகலை கண்டக்டன்ஸ் என்று அழைக்கலாம் எனவே G 1R ஆகும் அனால் V IR பின்னர் 1R IV அதாவது G IV ஆகும் கண்டக்டன்ஸ் G என்பது எலிமெண்ட் எவ்வாறு கரண்ட்யை கண்டாக்ட் செய்யும் அளவீட்டு ஆகும் கண்டக்டன்ஸ்யின் யூனிட் mho அல்லது சீமென்ஸ் ஆகும் ரெசிஸ்டர்யின் யூனிட் என்பது ரெசிஸ்டன்ஸ் Ω ஆகும் எனவேR இன் ரெஸிபிரோகலை கண்டக்டன்ஸ் என்று அழைக்கலாம் 1 சீமென்ஸ் 1 mho 1 ஆம்பியர் பர் வோல்ட் இது கண்டக்டன்ஸ் ஆகும் I என்பது கரண்ட்யின் ஆம்பியர் என்றும் V என்பது வோல்ட்டேஜ்யின் வோல்ட் என்பதாகும் எனவே G இன் யூனிட் ஆம்பியர் பர் வோல்ட் ஆகும் கண்டக்டன்ஸ் என்பது எலிமெண்ட்யின் கரண்ட்யை கண்டக்ட் செய்வதற்கான திறன் ஆகும் சமன்பாடு 2 7 இலிருந்து இந்த சமன்பாட்டிலிருந்து I GV ஆகும் வெளிப்படுத்தப்பட்ட பவர்யை P VI மற்றும் V IR ஆகும் எனவே V IR ஐ I க்கு மாற்றினால் P V2R ஆகும் ஏனென்றால் I VR என்றும் ஆனால் I VR எனவே P V2R2 R V2R ஆகும் R எப்போதும் பாசிட்டிவ் ஆக இருக்கும் ரெசிஸ்டர்யின் வோல்ட்டேஜ் எப்போதும் பாசிட்டிவ் ஆக இருக்கும் எனவே P VI V2R என்பது உறிஞ்சப்பட்ட ரெசிஸ்டர் பாஸ்ஸிவ் எலிமெண்ட் ஆகும் இதேபோல் P VI ஐ அழைக்கலாம் இப்போது அது V ஆனால் கண்டக்டன்ஸ்யை அடிப்படையில் I G V அதனால் P V2G என கிடைக்கும் V I R என்றால் I G V ஆகும் V IR ஐ G இல் மாற்றினால் V IG என மாற்றி P I2G என கிடைக்கும் கண்டக்டன்ஸ் G V2 I2 என்றும் அது பாசிட்டிவ்வாகவும் அது ரெசிஸ்டன்ஸ்யின் ரெசிபிரோகல் ஆகும் கண்டக்டன்ஸ் எப்போதும் பாசிட்டிவாக இருக்கும் இது V2 2 அல்லது I2 2 ஆகும் எனவே P யும் பாசிட்டிவ்வாக இருக்கும் ரெசிஸ்டர் இருந்து வெளியே வரும் பவர்யும் பொசிட்டிவ்யாக ல் இருக்கும் ரெசிஸ்டர் என்பது கரண்ட் அல்லது வோல்ட்டேஜ்யின் லீனியர் அற்ற சமன்பாடு என்றும் அது பரபோலா வடிவம் கொண்டது P I2 R V2R அல்லது P V2 G அல்லது I2G ஆகும் இவை அனைத்தும் பேரபோலா வடிவம் வகை சமன்பாடு ஆகும் எனவே இது வரைபடத்தில் I மற்றும் V க்கு ப்லாட் செய்தால் பரபோலா வடிவம் கிடைக்கும் ரெசிஸ்டன்ஸ் R மற்றும் கண்டக்டன்ஸ் G இந்த இரண்டும் பாசிட்டிவ்வாக ஆக இருக்கும் ரெசிஸ்டர்யின் வெளியே வரும் பவர்யும் பாசிட்டிவ்வாக ஆக இருக்கும் இந்த சர்க்யூட்யில் இருந்து ரெசிஸ்டர் என்பது பாஸ்ஸிவ் எலிமெண்ட் என்றும் அது உறிஞ்சப்படும் இந்த ஓம் இன் சட்டத்தின் Ohm's Law படி ஒரு சிறிய எடுத்துக்காட்டாக பார்ப்போம் ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டர் 4 ஆம்பியர் மற்றும் 240 வோல்ட்டில் ஈர்க்கிறது எனவே ரெசிஸ்டன்ஸ்யைக் கண்டுபிடிக்க வேண்டும் R V IR ஐ அறிந்து கொள்ளுவோம் எனவே R V ஆல் I V 240 மற்றும் I 4 எனவே 60 Ω தான் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் படம் 2 6 இல் ஒவ்வொரு சர்க்யூட்யிலும் மற்றொரு சிறிய எடுத்துக்காட்டாக பார்ப்போம் இங்கு 3 சர்க்யூட்கள் உள்ளது V இன் மதிப்பு மற்றும் I இன் மதிப்பு தெரியாது எனவே V மற்றும் I இன் மதிப்புகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த சர்க்யூட்யில் இருக்கும் கரண்ட் சோர்ஸ் இன் மதிப்பு 1 ஆம்பியர் ஆகும் இந்த கரண்ட் பாசிட்டிவ் முனையத்தை நுழைவதாகும் எனவே V IR அதில் I 1 ஆம்பியர் மற்றும் R 8 Ω எனவே V 1 8 8 வோல்ட் ஆக இருக்கும் கரண்ட் ஆனது பாசிட்டிவ் முனையத்தில் நுழையும் போதுஅது அதிக ஆற்றலிலிருந்து குறைந்த ஆற்றலுக்கு பாய்வதால் பாசிட்டிவ்வாக தான் இருக்கும் இரண்டாவது வழக்கு என்னவென்றால் இந்த சர்க்யூட்யில் பாயும் கரண்ட் 1 ஆம்பியர் தான் என்று இந்த சர்க்யூட்யில் பாயும் தன்மையைப் பார்த்து புரிந்துக் கொள்ளலாம் இதேபோல் mho என்பது கண்டக்டன்ஸ்யின் யூனிட் ஆகும் எனவே G 0 1 mho ஆகும் உண்மையில் G 0 1 mho கண்டக்டன்ஸ் சர்க்யூட்க்கு வழங்கப்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் ஒரு வோல்ட்டேஜ்க்கு 100 வோல்ட் வழங்கப்படுகிறது இதில் கரண்ட் எவ்வளவு என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த விஷயத்தில் I GV என்பதை தெரிந்துக் கொள்ள வேண்டும் G 0 1 mho மற்றும் வோல்ட்டேஜ் V 100 V என்பது கொடுக்கப்பட்டு உள்ளது இதை I GV இல் சப்ஸ்டிடுட் செய்தால் I 0 1 100 10 ஆம்பியர் ஆகும் இந்த கரண்ட் பொசிட்டிவ் முனையத்தை நுழைகிறது மேலும் இந்த கரண்ட் அதிக ஆற்றல் இருந்து குறைந்த ஆற்றல்க்கு பாய்கிறது இந்த விஷயங்கள் அனைத்தும் KVL சமன்பாடு பார்க்கும் போது தெளிவாக புரிந்துக் கொள்ளலாம் இந்த விஷயத்தில் 25 ஓம் ரெசிஸ்டர்யும் வோல்ட்டேஜ்யின் திசையும் ரெசிஸ்டர்யின் குறுக்கே உயர்கிறது எனவே I 50 25 2 ஆம்பியர் ஆகும் என்பது வோல்ட்டேஜ் உயர்வின் திசை ஆகும் வோல்ட்டேஜ் உயர்வின் திசையில் வருவதைப் பார்ப்போம் L மூலம் மிக எளிதாக எடுத்துக் கொள்ளலாம் இப்போது கடைசி b பகுதியில் b ஆகும் இந்த விஷயம் இங்கே ஒவ்வொரு ரெசிஸ்டர்யிலும் சிதறடிக்கப்படுகிறது கரண்ட் 1 ஆம்பியர் மற்றும் R 8 என அழைக்கப்படும் ஆகும் எனவே முதல் வழக்கில் அது V2R ஆகும் இது ரெசிஸ்டர்யால் 8 Ω ஐ உறிஞ்சப்படுகிறது 8 Ω ரெசிஸ்டர்யால் உறிஞ்சப்படும் பவர் V2R 28 648 8 வாட் watt ஆகும் இது புரிந்து கொள்ளத்தக்கது இதேபோல் இரண்டாவது சர்க்யூட்யில் G 0 1 mho மற்றும் வோல்ட்டேஜ் 100 வோல்ட் ஆகும் இந்த விஷயத்தில் எவ்வளவு 0 1 கண்டக்டன்ஸ்யால் பவர் உறிஞ்சப்படுகிறது P I2G 2 0 1 V2 G 2 0 1 1000 வாட் ஆகிவிடும் இதேபோல் இங்கு R 25 Ω மற்றும் வோல்ட்டேஜ் 50 வோல்ட் ஆகும் 25 Ω ரெசிஸ்டர்யால் உறிஞ்சப்படும் பவர் V2R 225 I2R 2 25 100 வாட் ஆகிவிடும் பார்த்த அனைத்து வழக்குகளிலும் அது 8 வாட் அல்லது 1000 வாட் ஆக இருந்தாலும் ரெசிஸ்டர்யால் உறிஞ்சப்பட்ட பவர் ஐ கண்டு பிடித்தோம் படம் 2 7 இல் எளிய சர்க்யூட் காட்டப்பட்டு உள்ளது இதில் R 5 Ω ரெசிஸ்டன்ஸ் மற்றும் வோல்ட்டேஜ் 50 V கரண்ட் I மற்றும் கண்டக்டன்ஸ் G மற்றும் பவர்யைக் P கண்டுபிடிக்க வேண்டும் இந்த வழக்கில் ரெசிஸ்டர் மற்றும் வோல்டேஜ் சோர்ஸ் ஒரே ஜோடி முனையங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன படம் 2 இதனால் ரெசிஸ்டர்யின் குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் வோல்ட்டேஜ் சோர்ஸ்க்கு சமம் வோல்ட்டேஜ் சோர்ஸ் 30 வோல்ட் ஆகும் இந்த விஷயம் எளிமையாக புரிந்துகொள்ளக்கூடியது இதில் வேறு எந்த எலிமெண்ட் இல்லை மற்றும் உள்ளது குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் வோல்ட்டேஜ் சோர்ஸ்க்கு சமம் என்பதைப் பார்த்தோம் எனவே V 30 வோல்ட் ஆகும் இங்கு வோல்ட்டேஜ் ட்ராப் இல்லை அதை பற்றி பின்னர் பார்ப்போம் எனவே கரண்ட் I V R 30 5 6 ஆம்பியர் இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் R 5 Ω எனவே கண்டக்டன்ஸ் G 1 R ⅕ 0 2 mho ஆகும் P V I 30 6 180 வாட் என்றும் P I 2 R 2 5 180 வாட் என்று ஆகிவிடும் P V2G 2 0 2 180 வாட் என்று ஆகிவிடும் இந்த எல்லா வழக்குகளிலும் ரெசிஸ்டர் உறிஞ்சப்பட்ட அளவைக் கண்டுபிடித்து உள்ளோம் இவை அனைத்தும் பாசிட்டிவ்வாக இருக்கிறது